ரெசிஸ்டன்ஸ்சஸ் ஓப்பன்ஹெய்ம் மேட்ரிக்ஸ் மெத்தட் சாம்பல் பரப்புகளில் ஆற்றல் சமநிலை அல்லது கதிர்வீச்சு பரிமாற்றத்தைப் பார்த்தோம் எனவே நிகர கதிர்வீச்சு பரிமாற்றம் N மேற்பரப்புகளுடன் N பொருள்களுடன் ஒரு உறை இருந்தால் அவை ஒவ்வொன்றும் ஒருவருக்கொருவர் கதிர்வீச்சைப் பரிமாறிக்கொண்டால் நிகர கதிர்வீச்சு பரிமாற்றமானது அனைத்து AiFij இன் கூட்டுத்தொகை j என்பது 1 முதல் N க்கு செல்லும் அதுவும் Ebi மைனஸ் Ji பை 1 மைனஸ் epsilon i பை Ai epsilon i என்று கூறினோம் சரியா எனவே 1 மைனஸ் epsilon i பை Ai epsilon i என்பது மேற்பரப்பிலிருந்து கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்கான அதன் மேற்பரப்பு பண்புகளின் காரணமாக மேற்பரப்பால் வழங்கப்படும் எதிர்ப்பாகும் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் எனவே இப்போது இதே வழியில் வெவ்வேறு மேற்பரப்புகளுக்கு இடையேயான கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்கான எதிர்ப்பையும் நாம் அடையாளம் காணலாம் எனவே இது மேற்பரப்பிலிருந்து வரும் கதிர்வீச்சுக்கான எதிர்ப்பு என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே மேற்பரப்பு i மற்றும் மேற்பரப்பு j க்கு இடையேயான கதிர்வீச்சு பரிமாற்றமானது AiFij இன்டு Ji மைனஸ் Jj ஆக வழங்கப்படுகிறது எனவே இப்போது இதை Ji பை 1 பை AiFij என மீண்டும் எழுதலாம் எனவே கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்கான உந்துவிசையானது இந்த பரப்புகளில் ஒவ்வொன்றிலிருந்தும் தொடர்புடைய மொத்த உமிழ்வுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்றால் அதுதான் உந்து சக்தி உந்து சக்தி எதிர்ப்பால் வகுக்கப்படும் எனவே மேற்பரப்பு i மற்றும் j க்கு இடையில் கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்கு வழங்கப்படும் எதிர்ப்பானது 1 பை AiFij ஆக இருக்கும் என்பதை ஒருவர் அடையாளம் காண முடியும் எனவே இந்த எதிர்ப்பு 1 பை AiFij தவிர வேறில்லை எனவே இந்த எதிர்ப்பானது நோக்குநிலை காரணமாக வழங்கப்படும் எதிர்ப்பு என்பதை நினைவில் கொள்க இது வெவ்வேறு மேற்பரப்புகளின் நோக்குநிலை காரணமாக அமைப்பால் வழங்கப்படும் வடிவியல் எதிர்ப்பாகும் எனவே ஒருவர் எதிர்ப்பு நெட்வொர்க் 1 பை AiFij மூலம் எழுதலாம் எனவே இது மேற்பரப்பு i மற்றும் மேற்பரப்பு j க்கு இடையேயான கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்காக வழங்கப்படும் எதிர்ப்பாகும் அதன் மொத்த உமிழ்வு Ji மற்றும் Jj சரியா எனவே இப்போது இந்த இரண்டு எதிர்ப்பின் அடிப்படையில் இப்போது முழு அமைப்புக்கும் எதிர்ப்பு நெட்வொர்க்கை உருவாக்கலாம் எனவே Ebi என்பது மேற்பரப்பு i க்கான கரும்பொருள் கதிர்வீச்சு மற்றும் Ji என்பது அந்த மேற்பரப்பில் இருந்து தொடர்புடைய மொத்த உமிழ்வு என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இது மற்ற அனைத்து மேற்பரப்புகளுடன் கதிர்வீச்சைப் பரிமாறிக்கொண்டிருக்கிறது எனவே உங்களுக்கு இணையாக நிகழும் எதிர்ப்பு உள்ளது ஏனெனில் இது மற்ற அனைத்து மேற்பரப்புகளுடன் ஒரே நேரத்தில் கதிர்வீச்சைப் பரிமாறிக் கொள்கிறது எனவே உங்களுக்கு இணையாகத் தோன்றும் எதிர்ப்புகள் உள்ளன எனவே இது JN வரை 1 J1 J2 போன்றவை மேலும் இந்த எதிர்ப்புகள் 1 பை AiFi1 1 பை Ai Fi2 மற்றும் இது 1 பை AiFi3 ஆக இருக்கும் இது 1 பை AiFiN சரியா எனவே இது உறையில் உள்ள மற்ற அனைத்து மேற்பரப்புகளுடன் மேற்பரப்பு i இன் கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்கான எதிர்ப்பு நெட்வொர்க் ஆகும் எனவே ஒருவர் இதேபோல் மற்ற அனைத்து மேற்பரப்புகளுக்கும் கதிர்வீச்சு பரிமாற்றத்தை சரியாக எழுதலாம் 1 முதல் N வரை செல்லும் மற்ற அனைத்து மேற்பரப்புகளுக்கும் இதேபோல் கதிர்வீச்சு பரிமாற்ற வலையமைப்பை எழுதலாம் எனவே கொள்கையளவில் ஒவ்வொரு முனையிலிருந்தும் உங்களுக்கு N எதிர்ப்புகள் இருக்கும் அவை உண்மையில் வருகின்றன ஒவ்வொரு முனையிலிருந்தும் எனவே எத்தனை எதிர்ப்புகள் உள்ளன இந்த அமைப்பிற்கான எதிர்ப்பின் மொத்த எண்ணிக்கை எதிர்ப்பின் மொத்த எண்ணிக்கை எதிர்ப்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன எனவே உங்களிடம் உள்ள ஒவ்வொரு உட்பொருளும் அவற்றில் N ஐக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு N ஸ்கொயர் கிடைக்கும் ஆனால் மேற்பரப்பு உரிமையின் பண்புகளால் வழங்கப்படும் எதிர்ப்பு உங்களிடம் உள்ளது எனவே ஒவ்வொரு மேற்பரப்பிற்கும் 1 எதிர்ப்பு உள்ளது எனவே எதிர்ப்பின் மொத்த எண்ணிக்கை N ஸ்கொயர் மற்றும் N க்கு சமம் சரியா எனவே இந்த N ஸ்கொயர் வடிவியல் நிலைகள் அல்லது வடிவியல் காரணி காரணமாக நோக்குநிலை எதிர்ப்பின் காரணமாக வழங்கப்படும் எதிர்ப்பாகும் எனவே இந்த N ஸ்கொயர் எதிர்ப்புகள் வடிவியல் காரணிகள் மற்றும் வெளிப்படையாக அவை சமச்சீர் சரியா மற்றும் N எதிர்ப்புகள் மேற்பரப்பு பண்புகள் காரணமாக எதிர்ப்புகள் காரணமாக உள்ளன மேற்பரப்பு பண்புகள் காரணமாக அதன் மேற்பரப்பு பண்புகள் காரணமாக மேற்பரப்பு வழங்கும் எதிர்ப்பு என்ன எனவே எதிர்ப்பின் மொத்த எண்ணிக்கை N ஸ்கொயர் பிளஸ் N சரியா எனவே இதையெல்லாம் நாம் எங்கே பயன்படுத்துவது இந்தத் தகவல்களை எங்கு பயன்படுத்துவது என்பது கேள்வி எனவே ஒருவர் பொதுவாகக் கேட்கக்கூடிய இரண்டு வகையான கேள்விகள் உள்ளன ஒரு கேள்வி என்னவென்றால் எல்லா வெப்பநிலைகளும் எனக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் எல்லா மேற்பரப்பு வெப்பநிலைகளும் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் சரி கதிர்வீச்சை என்னால் கணிக்க முடியுமா எனவே நாங்கள் இதுவரை பெற்ற சில விஷயங்களைக் கொண்டு நீங்கள் பதிலளிக்கக்கூடிய கேள்விகளின் முதல் வகுப்பு இதுவாகும் நீங்கள் பதிலளிக்கக்கூடிய இரண்டாவது வகை கேள்விகள் ஃப்ளக்ஸ்கள் எனக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அதை அளவிட முடியும் ஏனென்றால் ஒரு சமவெப்ப நிலையை பராமரிக்க நீங்கள் எவ்வளவு வெப்பத்தை வழங்குகிறீர்கள் அல்லது அகற்றுகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரிந்தால் அதுவே உங்களுக்கு qnet i ஐக் கொடுக்கும் பின்னர் வெப்பநிலை என்ன என்பதைக் கொடுக்கலாம் நீங்கள் பல்வேறு வகையான கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் அதுமட்டுமின்றி தனிப்பட்ட மொத்த உமிழ்வு என்ன என்பதையும் நீங்கள் கூறலாம் மேலும் அந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியும் எனவே முதல் கேள்விக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்று முதல் கேள்வியைப் பார்ப்போம் நாங்கள் இதுவரை உருவாக்கிய எந்த கட்டமைப்பைக் கொண்டு ஓப்பன்ஹெய்ம் என்று அழைக்கப்படுவதைப் பயன்படுத்தப் போகிறோம் ஓப்பன்ஹெய்ம் மேட்ரிக்ஸ் முறை கேள்வி 1 மற்றும் கேள்வி 2 க்கு பதில் சரியா இப்போது அது ஒன்றும் இல்லை ஆனால் இதுவரை நாம் எழுதிய அனைத்து ஆற்றல் சமநிலைகளையும் மேட்ரிக்ஸ் வெக்டார் வடிவத்தில் மாற்றுகிறது இதனால் சிக்கலைத் தீர்க்க நேர்த்தியாகவும் சிக்கலைத் தீர்ப்பது எளிதாகவும் தெரிகிறது சரியா எனவே இந்த மேற்பரப்பு வெப்பநிலைகள் அனைத்தும் எனக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் ஒவ்வொரு மேற்பரப்பிலிருந்தும் ஒவ்வொரு மேற்பரப்பு நிகர உமிழ்வில் இருந்து மொத்த உமிழ்வு என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எனவே Ebi மைனஸ் Ji வகுத்தல் பை 1 மைனஸ் epsilon i Ai epsilon i ஆற்றல் இருப்பு உள்ளது இது qnet i க்கு சமமான Ji 1 பை j க்கு மேல் கூட்டுத்தொகை க்கு சமம் எனவே இது அதன் சொந்த பண்புகளைப் பொறுத்து மேற்பரப்பில் இருந்து வெளிப்படும் உமிழ்வு மற்றும் இது அந்த மேற்பரப்பு மற்றும் உறையில் உள்ள மற்ற அனைத்து மேற்பரப்புகளுக்கும் இடையிலான கதிர்வீச்சு பரிமாற்றம் சரியா எனவே எனக்கு வெப்பநிலை தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் இந்த வெளிப்பாட்டில் எந்த அளவு என்பது அறியப்பட்ட அளவு எனக்கு எல்லா வெப்பநிலைகளும் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் சமவெப்ப நிலைகளின் கீழ் நான் பராமரிக்கும் அனைத்து மேற்பரப்புகளின் வெப்பநிலை எனக்குத் தெரியும் அதனால் எந்த அளவு இங்கே அறியப்பட்ட அளவு இங்கே அறியப்பட்ட அளவுகள் என்ன எனக்கு epsilon i தெரியுமா இவை தெரியும் என்று சொன்னால் epsilon i தெரியும் epsilon i என்பது தெரிந்த அளவு சரியா மேலும் மேற்பரப்பின் பரப்பளவு மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு என்ன என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு வேறு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் எனக்கு வெப்பநிலை தெரியும் எனக்கு வேறு என்ன தெரியும் மாணவர் நேரம் 1247 பார்க்கவும் உங்களுக்கு Ebi தெரியும் Ebi என்பது அந்த வெப்பநிலையில் இருக்கும் கரும்பொருள் கதிர்வீச்சு மட்டுமே எனவே இதன் பொருள் Ebi சமமான சிக்மா Ti பவர் 4 என்பது அறியப்பட்ட அளவு சரியா எனவே நாம் என்ன மதிப்பிட வேண்டும் அனைத்து Ji களையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த அளவுகள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மேற்பரப்பிலிருந்தும் மொத்த உமிழ்வை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இது எத்தனை சமன்பாடுகள் உள்ளன மாணவர் N N சமன்பாடுகள் எனவே i இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் 1 சமன்பாடு உள்ளது எனவே இந்த சமன்பாடு 1 முதல் N வரை செல்லும் அனைத்து i க்கு செல்லுபடியாகும் இது நேரியல் அல்லது நேரியல் அல்லாத பிரச்சனையா இது நேரியல் J வில் இது நேரியல் எனவே நாம் தீர்வைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே இதைப் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான வழி எனவே Ebi வகுத்தல் பை 1 மைனஸ் epsilon i பை Ai epsilon i அது 1 முதல் N வரைக்கு சமமான j கூட்டுத்தொகைக்கு சமம் Ji வகுத்தல் பை 1 பை AiFij பிளஸ் Ji பை 1 மைனஸ் epsilon i epsilon i சரியா எனவே இப்போது இதை மேட்ரிக்ஸ் வெக்டார் வடிவத்தில் எழுதலாம் எனவே இது 1 இலிருந்து N க்கு செல்லும் i அனைத்திற்கும் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும் இப்போது இதை ஒரு மேட்ரிக்ஸ் வெக்டார் பிரச்சனையாக எழுதலாம் அதனால் Eb1 பை 1 மைனஸ் epsilon1 பை A1 epsilon1 AN epsilon N மற்றும் அது ஒரு மேட்ரிக்ஸ் J1 முதல் JN வரை பெருக்கப்படுவதற்கு சமம் மேட்ரிக்ஸில் முதல் உறுப்பு எது இது முதல் நியதிக்கு மட்டுமே அது 1 முதல் N முழுவதும் கூட்டப்பட்டது எனவே நீங்கள் இங்கே ஒரு கூட்டுத்தொகையை வைத்திருக்கிறீர்கள் j 1 இலிருந்து N சரியா எனவே நான் திறந்து எழுதுகிறேன் ஒரு நிமிடத்தில் அனைத்து விதிமுறைகளையும் தனித்தனியாக எழுதுங்கள் ஆனால் இந்த மேட்ரிக்ஸின் கட்டமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மேட்ரிக்ஸை நான் A என்று அழைத்தால் இந்த மேட்ரிக்ஸை A மேட்ரிக்ஸ் என்றும் இதை J வெக்டார் என்றும் அழைத்தால் இதை b வெக்டார் என்று அழைத்தால் சரியா எனவே அனைத்து பரப்புகளில் இருந்தும் மொத்த உமிழ்வு இந்த மேட்ரிக்ஸ் பிரச்சனைக்கு தீர்வாக இருந்தது எனவே J என்பது A தலைகீழ் முறை b ஆக இருக்கும் எனவே நான் A அணி a11 ஐத் திறந்தால் அணியில் உள்ள முதல் உறுப்பு அனைத்து j 1 பை A1F1j தலைகீழ் கூட்டல் 1 பை 1 மைனஸ் epsilon1 வகுத்தல் பை A1 epsilon1 அது முதல் நியதியாக இருக்கும் எனவே பொது மூலைவிட்ட நியதி என்ன என்பதை நான் இப்போது கண்டுபிடிக்க விரும்பினால் எனவே aii இது நான் 1 ஐ i உடன் மாற்றுவதாக இருக்கும் எனவே இது பொதுவான மூலைவிட்ட நியதி பின்னர் நான் ஆஃப் மூலைவிட்ட நியதிகளைப் பார்த்தால் a12 ஆனது 1 பை மைனஸ் 1 பை A1F12 தலைகீழ் ஆக இருக்கும் எனவே நான் பொது மூலைவிட்டம் அல்லாத நியதியைக் கண்டுபிடிக்க விரும்பினால் மாற்றினால் எனவே aij என்பது A1F1j ஆக இருக்கும் பின்னர் நான் முதல் குறியீட்டை i AiFi உடன் மாற்றுகிறேன் அதுதான் எனவே இந்த அணி aii என்றால் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது AiFii இன்வெர்ஸ் Fij இன்வெர்ஸ் பிளஸ் 1 பை 1 மைனஸ் epsilon i வகுத்தால் பை Ai epsilon i மற்றும் ஆஃப் மூலைவிட்ட நியதிகள் Aij என்பது மைனஸ் 1 பை AiFij தலைகீழ் ஆகும் மாணவர் ஆம் பரஸ்பர உறவின் காரணமாக அது சமச்சீர் மற்றும் அது சமச்சீராக இருக்க வேண்டும் ஏனெனில் மேற்பரப்பு 1 என்பது மேற்பரப்பு 2 உடன் பரிமாற்றம் செய்தால் மேற்பரப்பு 2 ஆனது 1 உடன் பரிமாற்றம் செய்யப்படுவதால் அது சமச்சீராக இருக்க வேண்டும் எனவே இந்த மேட்ரிக்ஸ் சிக்கலைப் பின்பற்றுவதன் மூலம் மொத்த உமிழ்வைக் கண்டறியலாம் எனவே J என்பது A தலைகீழ் மடங்கு b சரியா எனவே அனைத்து வெப்பநிலைகளும் தெரிந்தால் இதுதான் அனைத்து ஃப்ளக்ஸ்களும் தெரிந்தால் அல்லது வெப்பப் போக்குவரத்து விகிதம் தெரிந்தால் என்ன செய்வது ஆக இதுதான் முதல் பிரச்சனை இரண்டாவதாக வெப்பநிலை தெரியவில்லை என்றால் q i ஐ எப்படி மதிப்பிடுவது என்பது நமக்குத் தெரியும் இந்த சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது அதே கட்டமைப்பை நாம் இன்னும் பயன்படுத்தலாமா மாணவர் இல்லை Ebi மைனஸ் Ji அது சரி ஆக அதுதான் வெளிப்பாடு மாணவர் எங்களுக்குத் தெரியாது எனவே நாங்கள் Ji கண்டுபிடிக்க விரும்புகிறோம் நாங்கள் Ji கண்டுபிடிக்கப் போகிறோம் எனவே qnet நீங்கள் Ji அறிந்திருந்தால் இந்த வெளிப்பாட்டிலிருந்து Ebi நீங்கள் அறிவீர்கள் என்று எங்களுக்குத் தெரியும் எனவே இங்கே மூன்று நியதிகள் உள்ளன முதல் நியதி உள்ளது இரண்டாவது நியதி உள்ளது மூன்றாவது நியதி உள்ளது எனவே இங்கே மூன்று நியதிகள் உள்ளன இப்போது நான் என்ன செய்ய முடியும் என்றால் நான் முதல் மற்றும் மூன்றாவது சமன் செய்ய முடியும் எனவே முதல் மற்றும் மூன்றாவது ஆகியவற்றைப் பயன்படுத்தவும் எனவே 1 மற்றும் 3 நியதி 1 மற்றும் 3 ஐப் பயன்படுத்தி Ji கண்டறியவும் Ji கண்டுபிடி பிறகு மொத்த உமிழ்வைக் கண்டறியவும் பிறகு 1 மற்றும் 2 ஐப் பயன்படுத்தி Ebi கண்டறியவும் எனவே நீங்கள் Ebi கண்டறியலாம் எனவே நீங்கள் Ebi இங்கிருந்து அறிந்தவுடன் அதுதான் வெப்பநிலையைக் கண்டறிய முடியும் அல்காரிதம் மிகவும் எளிமையானது மேட்ரிக்ஸில் உள்ள இந்த கூறுகள் வித்தியாசமாக இருக்கும் என்பதைத் தவிர இது இன்னும் அதே கட்டமைப்பாகும் எனவே அது q1 மற்றும் qN ஆக இருக்கும் மற்றும் மூலைவிட்ட உறுப்புகளுக்கு இந்த கூட்டுத்தொகை நியதி இருக்காது இதற்கு இந்த கூடுதல் நியதி இங்கே இருக்காது எனவே இது A2F2j தலைகீழ் முதலியவற்றின் மூலம் 1 முதல் N 1 வரையிலான j இன் கூட்டுத்தொகை ஆக இருக்கும் நீங்கள் மேட்ரிக்ஸை சரி செய்தால் போதும் எனவே இது உங்களுக்கு மீண்டும் A மற்றும் இது b வெக்டரைத் தரும் எனவே இந்த மேட்ரிக்ஸ் திசையன் சிக்கலைத் தீர்ப்பது qneti அறியப்பட்டால் அனைத்து மேற்பரப்புகளிலிருந்தும் மொத்த உமிழ்வை உங்களுக்கு வழங்கும் பின்னர் 1 மற்றும் 2 ஐ சமன் செய்தால் ஒவ்வொரு மேற்பரப்பிற்கும் Ebi ஐக் கண்டறிய முடியும் அதிலிருந்து நீங்கள் வெப்பநிலையை சரியாகக் கண்டறியலாம் எனவே பிரச்சனை 2 க்காக இது இருந்தால் உறுப்புகள் வெறுமனே மூலைவிட்ட உறுப்புகளாக இருக்கும் அனைத்து காட்சி காரணிகளின் கூட்டுத்தொகையாக இருக்கும் மற்றும் ஆஃப் மூலைவிட்டங்கள் அவற்றின் விதிமுறைகள் அப்படியே இருக்கும் எனவே உங்கள் ஆற்றல் சமநிலையில் வெவ்வேறு விதிமுறைகளை நீங்கள் சமன் செய்ய வேண்டும் என்பதைத் தவிர நீங்கள் இன்னும் அதே ஓப்பன்ஹெய்ம் மேட்ரிக்ஸ் முறையைப் பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது வகை சிக்கலுக்கானது